மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 52 இன்று ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் பற்றி பார்க்கலாம் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் மற்றும் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் மற்றும் அதன் தீர்வு கண்டுபிடிக்கும் முறைகள் பற்றி பார்க்கலாம் இன்று முக்கியமாக இரண்டு ஸ்டான்டர்ட் வடிவங்களை பார்க்கலாம் முதலாவது dydxFxy மற்றும் இரண்டாவது MxydxNxydy0 இந்த இரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் பற்றியே இன்றைய லெக்சர் மற்றும் வரும் சில லெக்சர்களில் பார்க்கப்போகிறோம் அடுத்து அவற்றின் சொல்யுஷன் மெத்தட்கள் அதாவது தீர்வு முறைகள் என்ன முதலாவதாக செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அதாவது மாறிகளை தனித்தனியே பிரித்தல் சில அடிப்படையான மற்றும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களை தீர்க்கும் போது அடிக்கடி தேவைப்படக்கூடிய சில டெக்னிக்குகளை பார்க்கலாம் அவற்றில் ஒன்றுதான் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை f1dydxf2 என்ற வடிவத்தில் எழுத முடிந்தால் அதை வேரியபிள் செப்பரப்பிள் என்கிறோம் இதன் முக்கியத்துவம் என்னவெனில் இதில் y வேரியபிள் மற்றும் அதன் சார்பு ஒரு பக்கம் மற்றும் x வேரியபிள் மற்றும் அதன் சார்பு மறு பக்கம் என தனியாக பிரித்து கொள்கிறோம் இதனால் இடது பக்கம் உள்ள y வேரியபிள் மற்றும் அதன் சார்பை தனியாகவும் வலது பக்கம் உள்ள x வேரியபிள் மற்றும் அதன் சார்பை தனியாகவும் எளிதில் இண்டேக்ரெட் செய்ய முடிகிறது எனவே இந்த வேரியபிள் செப்பரப்பிள் வடிவத்தில் எழுதிய பின்னர் இடது பக்கம் உள்ள y சார்பு f1yஐ y ஐ பொறுத்தும் வலது பக்கம் உள்ள x சார்பு f2xஐ x ஐ பொறுத்தும் இண்டெக்ரேட் செய்து இறுதியில் இண்டெக்ரேஷன் கான்ஸ்டன்ட் சேர்த்து f1ydyf2xdxc என பெறுகிறோம் இப்போது இந்த வடிவத்தில் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் dydxex 2yx2e 2y கூர்ந்து நோக்கினால் இந்த எடுத்துக்காட்டின் வலது பக்கம் இரண்டு டெர்ம்களிலும் e 2y பொதுவாக இருப்பதை அறியலாம் இந்த e 2yஐ பொதுவாக வெளியே எடுத்து இடது பக்கம் கொண்டு செல்வதால் வலது பக்கம் exx2 மட்டும் இருக்கும் எனவே எளிதில் இண்டெக்ரேட் செய்ய ஏதுவாக வேரியபிள் செப்பரப்பிள் வடிவம் பின்வருமாறு கிடைக்கிறது e2ydydxexx2 அதாவது இரு பக்கமும் e2y ஆல் பெருக்குவதாக கொள்ளலாம் வலது பக்கம் y இல்லாத சார்பு exx2மட்டும் இருக்கிறது இடது பக்கம் y மட்டும் உள்ள சார்பு வலது பக்கம் x மட்டும் உள்ள சார்பு கிடைக்கிறது

e2ydyexx2dx ஆகவே எளிதில் இண்டெக்ரேட் செய்யலாம் e2y2exx33c1 e2y2ex23x3c இதுவே கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வு ஆகும் இது இம்ப்ளிசிட் வடிவத்தில் இருக்கிறது வேரியபிள் செப்பரப்பிள் மெத்தட் மூலம் இதை அடைகிறோம் அதனால் தான் இண்டெக்ரேட் செய்ய வசதியாக உள்ளது இது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை தீர்ப்பதற்கு உள்ள அடிப்படையான டெக்னிக்குகளில் ஒன்றாகும் அடுத்ததாக வேரியபிள் செப்பரப்பிள் வடிவத்திற்கு மாற்றக்கூடிய வடிவங்களில் உள்ள சமன்பாடுகள் அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாடு வேரியபிள் செப்பரப்பிள் வடிவில் இல்லாமல் போனாலும் சில சப்ஸ்டிட்யூஷன் மூலம் வேரியபிள் செப்பரப்பிள் வடிவத்திற்கு மாற்றிக்கொள்ளும் வகையிலான வடிவங்கள் உள்ளன அதன் பின்னர் மேலே செய்தவாறு வேரியபிள் செப்பரப்பிள் செய்து தீர்வை அடையலாம் உதாரணமாக dydxfaxbyc என்பதை எடுத்துக் கொள்வோம் இது x மற்றும் y தனித்தனியாக பிரிக்ககூடிய வேரியபிள் செப்பரப்பிள் வடிவில் இல்லை ஆனால் இதில் வலது பக்கம் axbycv என சப்ஸ்டிடியூட் செய்வதால் ⟹abdydxdvdx 1bdvdx af என அடைகிறோம்

dvdxbfva dvbfva∫dx இறுதியாக மேலே உள்ளவாறு x மற்றும் v ல் தீர்வு கிடைக்கிறது இந்த தீர்வில் மீண்டும் axbycv என சப்ஸ்டிடியூட் செய்து கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கு ஏற்ப மீண்டும் x மற்றும் y ல் இறுதி தீர்வை அடையலாம் எடுத்துக்காட்டாக dydxsec xy ஐ தீர்க்கலாம் இது x ஒரு பக்கம் y ஒரு பக்கம் என தனித்தனியாக பிரிக்ககூடிய வேரியபிள் செப்பரப்பிள் வடிவில் இல்லை எனவே இங்கு xyv என சப்ஸ்டிடியூட் செய்யலாம் இதனால் dydxdvdx 1 என கிடைக்கிறது இதை கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டில் சப்ஸ்டிடியூட் செய்ய dvdxsec v 1 என கிடைக்கிறது எனவே இது எளிதில் இண்டெக்ரேட் செய்ய ஏற்றவாறு வேரியபிள் செப்பரப்பிள் வடிவம் அடைகிறது இதை சிம்ப்ளிஃபை செய்ய 1cos v cos v என கிடைக்கிறது இந்த டெர்ம்களை இடது பக்கம் கொண்டு சென்று dx ஐ வலது பக்கம் கொண்டு செல்லலாம் 1cos v cos v என்பதை 2cos2v2 2cos2v2 1 என எழுதி இடது பக்கம் செல்வதால் தலைகீழ் எடுக்க 1 12sec2v2 dvdx v tan v2 xc என கிடைக்கிறது

இந்த தீர்வில் vxy என மீண்டும் சப்ஸ்டிடியூட் செய்ய y tan xy2 c என கிடைக்கிறது எனவே கொடுக்கப்பட்ட dydxsec xy என்ற சமன்பாடு வேரியபிள் செப்பரப்பிள் வடிவில் இல்லை என்றாலும் vxy என சப்ஸ்டிடியூட் செய்து வேரியபிள் செப்பரப்பிள் வடிவத்திற்கு மாற்றி இறுதியாக y tan xy2 c என தீர்வை அடைகிறோம் அடுத்ததாக ஹோமோஜெனஸ் சமன்பாடுகள் என கூறப்படும் வகை சமன்பாடுகள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மற்றும் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை dydxfyx என எழுத முடியும் போது அதை ஹோமோஜெனஸ் சமன்பாடு என்கிறோம் எனவே ஹோமோஜெனஸ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை dydxfyx என எழுத முடியும் இந்த வகை ஹோமோஜெனஸ் டிஃபரென்ஷியல் ஈக்வேஷனை தீர்க்க yxv என சப்ஸ்டிடியூட் செய்கிறோம் அதாவது vஎன்ற புது வேரியபிளை yxv என்றவாறு அறிமுகம் செய்கிறோம் அதனால் dydxvxdvdx vxdvdxfv எனவே கொடுக்கப்பட்ட dydxfyx என்ற சமன்பாடு vxdvdxfv என மாற்றமடைகிறது இங்கு vxdvdxfv ஏனெனில் yx v இந்த புது சமன்பாடு மீண்டும் வேரியபிள் செப்பரப்பிள் வடிவம் அடைகிறது v மற்றும் அதன் சார்பை வலது பக்கம் கொண்டு செல்வதால் dvfv vdxxc என கிடைக்கிறது எடுத்துக்காட்டாக x33xy2dxy33x2ydy0x0 எடுக்கலாம் இது ஹோமோஜெனஸ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் வடிவத்தில் உள்ளது இதை பின்வருமாறு மாற்றி எழுதலாம்

எனவே வேரியபிள் செப்பரப்பிள் வடிவமாக எளிதில் இண்டெக்ரேட் செய்ய ஏதுவாக ஆகிறது எனவே பின்வருமாறு தீர்வை அடைகிறோம் 4v33vv46v21dv4xdx ⟹ ln v46v21 4ln x ln c x0 எனவே ⟹x4cv46v211 ⟹cx4y4x46y2x211 ஆகவே cy46y2x2x41 என y மற்றும் x கொண்ட இம்ப்ளிசிட் வடிவிலான தீர்வு கிடைக்கிறது கடைசியாக ஹோமோஜெனஸ் வடிவத்திற்கு மாற்றக்கூடிய வடிவங்களில் உள்ள சமன்பாடுகள் அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஹோமோஜெனஸ் வடிவில் இல்லாமல் போனாலும் சில சப்ஸ்டிட்யூஷன் மூலம் ஹோமோஜெனஸ் வடிவத்திற்கு மாற்றிக்கொள்ளும் வகையிலான வடிவங்கள் குறிப்பாக dydxaxbycaxbyc என்ற வடிவிலான சமன்பாடுகள் இங்கு a மற்றும் bஆகியவை புதிய கான்ஸ்டன்ட்களை குறிப்பவை ஆகும் டெரிவேட்டிவ் அல்ல மேலும் aabb இந்த கண்டிஷன் இல்லாவிட்டால் சில சப்ஸ்டிட்யூஷன் மூலம் வேரியபிள் செப்பரப்பிள் வடிவத்திற்கு மாற்றி முன்பு செய்தது போல தீர்க்கலாம் ஆனால் இங்கு இந்த கண்டிஷன் இருப்பதால் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்ன செய்ய போகிறோம் எனில் முதலில் xXh yYk என சப்ஸ்டிடியூட் செய்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் xXh என டிபெண்டன்ட் வேரியபிள் yYkஎன மாற்றுகிறோம் இப்போது h மற்றும் k ஆகியவற்றை பின்வருமாறு கண்டுபிடிக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கும் கான்ஸ்டன்ட்கள் காரணமாக ஹோமோஜெனஸ் வடிவில் இல்லாத சமன்பாடானது ஹோமோஜெனஸ் வடிவத்திற்கு மாறுவதற்கு ஏற்றவாறு h மற்றும் k ஆகியவை தேர்வு செய்யப்படுகிறது முதலில் சப்ஸ்டிடியூட் செய்வதால் என்ன கிடைக்கிறது என பார்க்கலாம் xXh yYk ⟹dydxdYdX ⟹dYdXaXbYahbkcaXbYahbkc இப்போது கிடைத்த புதிய எக்ஸ்பிரஷனிலும் x மற்றும் y டெர்ம்கள் மேலும் ahbkc மற்றும் ahbkc உள்ளன இங்கு ஐடியா என்னவென்றால் நாம் ahbkc மற்றும் ahbkc ஆகியவை 0 ஆகுமாறு h மற்றும் k ஐ தேர்வு செய்ய முடியும் இவ்வாறு ahbkc மற்றும் ahbkc ஆகியவை 0 ஆகுமாறு h மற்றும் k ஐ தேர்வு செய்வதால் புதிய எக்ஸ்பிரஷன் ஹோமோஜெனஸ் சமன்பாடு ஆகிறது இதுவே நமது நோக்கம் மேலே குறிப்பிட்ட இரு டெர்ம்கள் 0 ஆகுமாறு h மற்றும் kஐ எப்போதும் கண்டுபிடிக்க முடியும் ஏனெனில் ahbkc0 ahbkc0 இவற்றில் h மற்றும் k ன் கெழுக்களை கொண்ட அணியின் அணிக்கோவை ab ba கண்டிப்பாக 0 ஆகாது ஆரம்பத்திலேயே aabbஎன எடுத்துக்கொண்டுதான் இதை விவாதிக்க ஆரம்பித்தோம் எனவே தான் ab ba இங்கு 0 ஆகவில்லை எனவே மேலே சொன்ன சமன்பாடுகளுக்கு ஒருமித்த தீர்வு கிடைக்கிறது மேலே சொன்ன அந்த இரு டெர்ம்கள் 0 ஆக கூடிய h மற்றும் kஐ கண்டுபிடித்து Xx h Yy kஎன சப்ஸ்டிடியூட் செய்கிறோம் எனவே ⟹dYdXaXbYaXbYabYXabYX இது ஹோமோஜெனஸ் சமன்பாடு வடிவில் உள்ளது அதாவதுYX ல் ஹோமோஜெனஸ் ஆக உள்ளது ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் dydxx2y 32xy 3 இன்றைய வகுப்பின் கடைசி ப்ராப்ளம் xXhyYk என சப்ஸ்டிடியூட் செய்வதால் dydxdYdX dYdXX2Yh2K 32XY2hK 3 ஆகிறது

உங்களில் பல பேருக்கு இந்த வகைகள் தெரிந்திருக்கலாம் இன்று வேரியபிள் செப்பரப்பிள் மற்றும் வேரியபிள் செப்பரப்பிள் வடிவத்திற்கு மாற்ற முடியும் வகைகள் ஹோமோஜெனஸ் வடிவங்கள் மற்றும் ஹோமோஜெனஸ் வடிவத்திற்கு மாற்றக்கூடிய வகைகள் இவற்றை பார்த்திருக்கிறோம் இவையே உபயோகப்படுத்தப்பட்ட ரெஃபரென்ஸ்களை கவனித்ததற்கு நன்றி